வாழ்த்துக்கள் மற்றும் பகுதி தொகுதி 2 யூனிட் 11 க்கு வரவேற்கிறோம் இந்த பகுதி 11 ADDIE வடிவமைப்பின் பாடத்தின் வளர்ச்சி கட்டத்தின் ஒரு பகுதியாகும் முந்தைய பிரிவில் வளர்ச்சி கட்டத்தின் துணை செயல்முறையைப் பார்த்தோம் விநியோக தொழில்நுட்பங்கள் மற்றும் அறிவுறுத்தல் வகைகள் ஆகியவற்றில் பண்டிகைக்கும் இந்த கொண்டோம் முந்திய பகுதியில் உள்ள இரண்டு முக்கிய கூறுகள் விநியோக தொழில்நுட்பங்கள் மற்றும் அறிவுறுத்தல் வகைகள் ஆகும் விநியோக தொழில்நுட்பங்கள் கரும்பலகை அல்லது ஒயிட் போர்டு இன்னும் ஒரு மேலாதிக்க தொழில்நுட்பமாகும் நிறைய புதிய தொழில்நுட்பங்கள் வருகின்றன அவை உடனடியாக கிடைக்கின்றன பல நிறுவனங்கள் தொழில்நுட்பத்தை மெதுவாக பயன்படுத்தத் தொடங்கி உள்ளன தொழில்நுட்பத்தைப் பொறுத்து வளர்ச்சி கட்டத்தின் செயல்பாடுகள் கணிசமாக மாறுபடும் விநியோக தொழில்நுட்பங்கள் உங்களுக்கு சில சாத்தியமான நன்மைகளைத் தருகின்றன ஆனால் அந்த நன்மைகளைப் பெற இந்த தொழில்நுட்பங்களின் பங்கை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் வகுப்பறையில் அதற்கு தேவையான உள்கட்டமைப்பு இருக்க வேண்டும் அறிவுறுத்தல் வகைகளும் பல இருக்கின்றன இன்னும் நேருக்கு நேர் கல்வி முறையே அதிகம் பயன்படுத்தப்படுகிறது 95 சதவீதத்திற்கு மேல் என்று சொல்லலாம் கலப்பு கற்றல் பிலிப் வகுப்பறை மற்றும் ஆன்லைனில் பயிற்சிகள் என பிற வழிமுறை வகைகள் உள்ளன நீங்கள் தற்போது பங்கேற்கும் MOOC பாடத்திட்டத்தைப் போன்ற ஒரு சிறிய குழு பார்வையாளர்களுக்கான படிப்புகள் ஆகும் வெவ்வேறு அறிவுறுத்தல் வழிமுறை உள்ளன மற்றும் ஒவ்வொரு அறிவுறுத்தல் வழிமுறையும் பயிற்றுவிப்பாளர் இருக்கும் மாணவர்களுக்கு ஆன தொடர்பை வெவ்வேறு முறையில் வலியுறுத்துகிறது இங்குதான் வகையான அறிவுறுத்தல் முறைகளை பயனுள்ளதாக்க பயன்படுத்துவதற்கு இவ்வகையான தொடர்பில் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் தற்போதுள்ள பகுதி அறிவுறுத்தல் பொருள் மற்றும் கற்றல் பொருள் தொடர்பானது அறிவுறுத்தல் பொருள் உருவாக்க அறிவுறுத்தல் பொருள் வடிவமைப்பின் தேவை மற்றும் செயல்முறையைப் புரிந்து கொள்வதே நோக்கமாகும் கற்றல் பொருள் எளிமையானது மற்றும் நேர்மையானது அறிவுறுத்தல் பொருள் வடிவமைப்பின் தேவை மற்றும் இதன் உருவாக்கத்தில் கவனம் தேவை பயிற்றுவிப்பாளர் மற்றும் அறிவுறுத்தல் வடிவமைப்பு அறிவுறுத்தல் வடிவமைப்பு என்ன என்பதை ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளோம் அறிவுறுத்தல் தொழில் வடிவமைப்பு குறிக்கோள்களை அடைவதற்கு மாணவனுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் கற்றல் அனுபவங்களின் தொகுப்பை கொண்டுள்ளது ஒவ்வொரு பயிற்றுவிப்பாளரும் அவர் ஏற்கனவே தயாரிக்கவில்லை என்றால் அறிவுறுத்தல் பொருள் தயாரிக்கிறார் பொருள் அவர் வகுப்பறை நடவடிக்கைகளை அந்த அறிவுறுத்தல் பொருள் படி மேற்கொள்வார் பயிற்றுவிப்பாளர் கரும்பலகையில் எழுத விரும்பும் பொருளைக் கொண்டிருக்கலாம் அல்லது அவர்கள் காட்ட விரும்பும் ஸ்லைடுகள் அல்லது வீடியோ போன்றவற்றை கொண்டிருக்கலாம் ஆனால் உண்மையானவை வகுப்பறை நடவடிக்கைகள் பயிற்றுவிப்பாளர் திட்டமிட்ட நடத்தை அறிவுறுத்தலின் வரிசையின்படி இருக்கும் அறிவுறுத்தல் பொருள் ஒரு செயல்பாடுகளின் வரிசை திட்டத்தை குறிக்கிறது அதை ஒரு ஸ்கிரிப்ட் என்று அழைக்கலாம் மற்றும் இந்த நடவடிக்கைகள் எவ்வாறு செயல்படுத்தப் படுகின்றன என்பதையும் குறிக்கிறது முதலில் a b c போன்ற செயல்பாடுகளின் வரிசையை எழுதுங்கள் ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் பொருள் எழுதுங்கள் அவற்றை நாம் உரையாடல்கள் என்று அழைக்கலாம் ஸ்கிரிப்ட் மற்றும் வசனங்கள் தியேட்டர் மற்றும் திரைப்படங்களில் பயன்படுத்தப்படும் இரண்டு சொற்கள் ஆகும் ஒருவகையில் அவை அறிவுறுத்தல் வடிவமைப்பிற்கு பொருத்தமான சொற்கள் இங்கே ஒரு ஸ்கிரிப்டை எழுத வேண்டிய அவசியம் அல்லது தேவை உரையாடல்கள் ஆகியவற்றைக் குறித்து பேசும்போது என்ன வகையானவை ஸ்கிரிப்ட் நீங்கள் எழுத விரும்புகிறீர்களா எனும் கேள்வி எழுகிறது அதாவது பயிற்றுவிப்பாளர் செய்ய விரும்பும் செயல்பாட்டு பயிற்றுவிப்பாளரின் வரிசை மற்றும் தன்மை இது குறித்த முடிவு பயிற்றுவிப்பாளர் மூலம் எடுக்கப்படுகிறது பயிற்றுவிப்பாளர் எந்த வகையான ஸ்கிரிப்டைத் தயாரிக்க வேண்டும் உங்களைக் குறித்து எந்த சட்டமும் இல்லை இது பொருளின் தன்மை உள்கட்டமைப்பு விநியோக தொழில்நுட்பங்கள் கிடைக்கக்கூடிய பிற வளங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அறிவுறுத்தல் நடவடிக்கைகளுடன் சார்ந்துள்ளது இலக்கியத்தில் ஏராளமான அறிவுறுத்தல் நடவடிக்கைகள் கிடைக்கின்றன வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு செயல்பாடுகளைப் பயன்படுத்தி உள்ளனர் மேலும் ஒரு பயிற்றுவிப்பாளருக்கு அனைத்து வகையான அறிவுறுத்தல் நடவடிக்கைகளிலும் தெரிந்திருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது காலப்போக்கில் ஒவ்வொரு ஆசிரிய உறுப்பினரும் சில வகை அறிவுறுத்தல் செயல்பாடு முறைகளை விரும்புவார் பயிற்றுவிப்பாளர் வசதியைப் பொருத்து ஸ்கிரிப்ட் இருக்கும் உடன் பொருள் ஒன்றுதான் என்றாலும் இரண்டு வெவ்வேறு ஆசிரியர்களிடமிருந்து இரண்டு ஸ்கிரிப்ட்கள் ஒரே மாதிரி இருப்பதில்லை ஒரு ஸ்கிரிப்ட் எழுதப்பட்ட கட்டமைப்பை அறிவுறுத்தல் வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகிறது பல வழிமுறை வடிவமைப்பு கட்டமைப்புகள் உள்ளன நாங்கள் அவற்றைக் குறித்து முழுமையாக இங்கு விளக்க மாட்டோம் அறிவுறுத்தல் வடிவமைப்பு மாதிரி என்பது கடந்த 60 70 ஆண்டுகளாக மக்கள் ஆராய்ந்து வரும் ஒன்று ஆண்டுகள் பல மாதிரிகள் முன்மொழியப்பட்டு நடைமுறையில் உள்ளன அவற்றில் குறிப்பிடுவோம் இவ்விரண்டில் ஒன்றை பயன்படுத்த போகிறோம் இரண்டு நன்கு அறியப்பட்ட ஐடி மாதிரிகள் டேவிட் மெரில் மற்றும் டேவிட் கோல்ப் ஆகியவை ஆகும் டேவிட் கோல்ப் அனுபவக் கற்றல் பற்றி பேசுகிறார் நாங்கள் அதை விரிவாகக் கூற மாட்டோம் அதேசமயம் டேவிட் மெரில் 2013 இல் முதலில் ஐந்து கற்றல் கொள்கைகள் குறித்து அடையாளம் கண்டார் மிகவும் வித்தியாசமாகத் தெரியவில்லை அவை வெளிப்படையானது ஆனால் முதல் முறை அனைவரையும் ஒன்றாக தொகுத்தது அவர்தான் 2013 இல் அவரால் இந்த அறிவுறுத்தல் வடிவமைப்பு தொடர்பான எழுதப்பட்ட ஒரு புத்தகம் உள்ளது இது ஒரு நல்ல தகவல் ஆதாரமாகும் நிகழ்ச்சிகள் இது ஒரு பட்டறையாக இருக்கலாம் அல்லது இது 4 ஆண்டு திட்டமாக இருக்கலாம் நிகழ்ச்சிகளும் நடைமுறைகளும் சில அல்லது எல்லா கொள்கைகளையும் பயன்படுத்துகின்றன எல்லா முதல் கொள்கைகளையும் பயன்படுத்தவும் முதல் கொள்கைகளை உங்கள் அறிவுறுத்தலில் இணைக்கவும் சாத்தியம் என்று நாங்கள் உணர்கிறோம் ஆனால் சில காரணங்களால் நீங்கள் கொள்கைகளில் ஒன்றில் கவனம் செலுத்துவது கடினம் என்றாலும் இது பயனுள்ளது தான் அறிவுறுத்தலின் முதல் கொள்கைகளை செயல்படுத்துதல் மூலம் கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தல் திட்டத்திலிருந்து கற்றல் எளிதாக்கப்படும் நீங்கள் கவனம் செலுத்த முடிந்தால் அல்லது ஐந்து கொள்கைகளையும் இணைத்து இணைத்துக் கொண்டால் சிறந்த முறையில் கற்றல் நடைபெறும் இது இந்த கொள்கைகளை நீங்கள் பயன்படுத்துவதை பொருத்தது இந்த ஐடி மாதிரி மெர்ரில் கொள்கைகளை அடிப்படையாகக் கொண்டது மெர்ரில் முன்மொழிந்தது துல்லியமாக இல்லை லேசான சொற்கள் வேறுபட்டவை ஆக உள்ளன ஆனால் பெரும்பாலும் மாதிரி ஒன்றுதான் மெர்ரிலின் கொள்கை க்கான தொடக்க புள்ளி நிஜ உலக பிரச்சினைகள் "நிஜ உலக பிரச்சினைகள்" என்ற சொற்கள் விளைவு திறன் என்று மாற்றப்பட்டுள்ளன அங்கிருந்து தொடர்ந்து நாம் தொடர்ச்சியாக நான்கு பகுதிகளுக்கு செல்கிறோம் செயல்படுத்தல் மற்றும் உந்துதல் செய்முறை பயன்பாடு ஈடுபாடு மற்றும் ஒருங்கிணைப்பு முதலில் செயல்படுத்தவும் மற்றும் ஊக்குவிக்கவும் பின்னர் புதிய அறிவையும் திறமையையும் நிரூபிக்கவும் பின்னர் அடுத்த கட்டத்தில் மாணவர் புதிய அறிவை உடனடியாக பயன்படுத்துகிறார் அல்லது குறைந்தபட்சம் புதிய அறிவுடன் ஈடுபட முயலுகிறார் இதற்குப் பிறகு மாணவர் ஏற்கனவே பெற்றுள்ள திறனுடன் புதிய அறிவை அல்லது புதிய திறனை ஒருங்கிணைக்கிறார் இது நேர்மறையாகவும் தெளிவானதாகவும் தெரியலாம் ஆனால் உண்மையில் இந்த நடைமுறைகள் சிக்கலான வழிமுறையைத் தாண்டி சில வேண்டி இருக்கும் அதனால்தான் நமக்கு ஒரு ஐடி மாதிரி தேவை கற்றல் கொள்கைகளின் அறிக்கைகள் சொற்களில் சிறிய மாற்றங்களுடன் மெர்ரில் கூறிய கொள்கைகள் இவை நிஜ உலக பிரச்சினைகள் அல்லது பணிகளின் சூழலில் கல்வி மற்றும் தீரன் ஆகியவற்றை கற்றவர்கள் பெறும்போது கற்றல் ஊக்குவிக்கப்படுகிறது மெர்ரிலின் அறிக்கை எங்களுக்கு நிஜ உலக பிரச்சினைகள் என்பது முடிவுகள் அல்லது திறன்களைத் தவிர வேறில்லை அறிவுறுத்தல் வடிவமைப்பைப் பற்றி நாம் பேசும்போது திறமை என்பது நாம் பயன்படுத்தும் ஒரு சொல் திறன்கள் நிச்சயமாக விளைவுகளின் விரிவாக்கங்கள் திறனைப் பற்றி உந்துதல் மற்றும் முந்தைய அறிவுத் திறனின் மன மாதிரியை செயல்படுத்துதல் ஆகியவற்றை புதிய அறிவு மற்றும் திறன்களுக்கான அடித்தளமாக கொண்டிருப்பதால் கற்றல் ஊக்குவிக்கப்படுகிறது உள்ளன ஒன்று உந்துதல் நீங்கள் உந்துதல் பெறும்போது மட்டுமே நீங்கள் வகுப்பில் என்ன நடக்கிறது அல்லது ஒரு அறிவுறுத்தலில் என்ன நடக்கிறது என்பதில் கவனம் செலுத்த முடியும் கவனம் இல்லையென்றால் நீங்கள் ஏற்கனவே மாணவரை இழந்துவிட்டீர்கள் மற்ற எந்த நடவடிக்கைகளும் எந்த பலனும் இல்லை பின்னர் நீங்கள் மாணவரின் அறிவு மற்றும் திறன் குறித்த முந்தைய மன மாதிரியை செயல்படுத்துகிறீர்கள் இது இரண்டாவது கொள்கை ஆகும் கற்க வேண்டிய அறிவு மற்றும் திறனை நிரூபிப்பதை கற்பவர்கள் கவனிக்கும்போது கற்றல் ஊக்குவிக்கப்படுகிறது பயிற்றுவிப்பாளர் புதிய அறிவை வெளிப்படுத்துகிறார் இது ஒரு பரிசோதனையாக இருக்கலாம் அல்லது ஒரு விரிவுரையாகஇருக்கலாம் இது ஏதாவது வீடியோ அல்லது விளக்கக்காட்சியாக இருக்கலாம் ஆய்வகத்தில் சோதனை அல்லது ஒரு பொருளைக் காண்பித்தல் ஆகவும் இருக்கலாம் பயிற்றுவிப்பாளர் அறிவுத் திறன் குறித்த விரிவுரை செய்யவில்லை அவர் கற்றுக்கொள்ள வேண்டிய புதிய அறிவையும் திறமையையும் வெளிப்படுத்துகிறார் பெற்ற அறிவுத் திறன்களை பயன்படுத்தும் போது கற்றல் ஊக்குவிக்கப்படுகிறது செயல்முறை முடிந்த உடனேயே மாணவர்கள் அந்த அறிவுடன் ஈடுபடுகிறார்கள் அல்லது புதிய அறிவை பயன்படுத்துகிறார்கள் உதாரணமாக கண்டிப்புடன் அணுகுவது ஒரு சிக்கலைத் தீர்ப்பது தொடர்பானது அதேசமயம் ஈடுபாட்டுடன் செயல்படுவது புரிந்து கொள்ளுதல் தொடர்பானது அதனால்தான் நாங்கள் இந்த வார்த்தையைப் பயன்படுத்துகிறோம் கற்பவர்கள் கற்றவற்றை பிரதிபலிக்கும்போது விவாதிக்கும்போது கற்றல் ஊக்குவிக்கப்படுகிறது இந்த கொள்கைகள் ஒவ்வொன்றையும்இன்னும் கொஞ்சம் விரிவாகக் காணலாம் கவனம் மற்றும் செயல்படுத்தல் நான் மாணவர்களின் கவனத்தை ஈர்க்க முடியாவிட்டால் நான் என்ன செய்தாலும் பின்னர் எந்த பயனும் இருக்காது நான் மாணவர்களையும் பல காரியங்களையும் குறை கூற முடியும் ஆனால் மாணவனின் கவனத்தை ஈர்க்கவில்லை என்றால் நான் தொடக்கத்திலேயே இழந்துவிட்டேன் முதல் விஷயம் நான் கவனத்தை எவ்வாறு பெறுவது அவர்களின் கவனத்தைப் பெற நீங்கள் 1 2 நிமிடங்களுக்கு ஒரு சிறிய கதையை சொல்லலாம் அல்லது நீங்கள் பின்னர் வழங்கப் போகும் செயல்பாட்டின் எடுத்துக்காட்டுகள் முன்வைக்கலாம் அல்லது நீங்கள் எதையாவது உருவகப்படுத்தலாம் இந்த நாட்களில் நீங்கள் மடிக்கணினிகள் மற்றும் ப்ரொஜெக்டர்கள் மூலம் நீங்கள் ஒரு சுவாரஸ்யமான உருவகப்படுத்துதலைத் தயாரித்து மாணவர்களின் கவனத்தை பெறலாம் செயல்பாடு அதிக நேரம் எடுக்காது இது அதிக நேரம் எடுத்தால் உங்களிடம் புதிய அறிவை நிரூபிக்கும் நேரம் இருக்காது கவனத்தை ஈர்த்த பிறகு மாணவர்கள் அவர்களின் புதிய கற்றலை அவர்கள் ஏற்கனவே அறிந்த ஒன்றோடு இணைக்க வேண்டும் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒன்றுடன் இணைக்க முடியாவிட்டால் நீங்கள் புதியதை புரிந்து கொள்ளவும் உள்வாங்கவோ முடியாது அதுதான் மூளை செயல்படும் முறை ஆனால் நீங்கள் உடனடியாக எந்த புதிய தகவலையும் இணைக்க முடியும் புதிய தகவலை இணைக்கக்கூடிய அந்த அறிவை நீங்கள் செயல்படுத்துங்கள் பொதுவாக பல ஆசிரியர்கள் ஏற்கனவே இதைச் செய்முறை படுத்துகிறார்கள் " முந்தைய வகுப்பில் நாம் கற்றுக்கொண்டதை மறுபரிசீலனை செய்வோம் " என்று ஆசிரியர்கள் பொதுவாக கூறுகிறார்கள் இது முன் அறிவைத் தூண்டுவதற்கான ஒரு வழியாகும் அல்லது சில நேரங்களில் மாணவர்கள் கற்றுக்கொண்ட சில பாடங்களிலிருந்து முன் அறிவு வரக்கூடும் செமஸ்டர் அல்லது ஒரு வருடத்திற்கு முன்பு கற்றலில் இருந்தோம் அல்லது உயர்நிலைப் பள்ளி பாடத்திலிருந்து இருந்தோ எதையாவது தூண்டலாம் அதை செயல்படுத்தவும் மீண்டும் வழங்கவும் ஒருவர் சிறிது நேரம் செலவிட வேண்டும் அதாவது அது நீண்ட காலமாக நினைவாக இருந்தால் அவர் ஓரளவு மறந்திருக்கலாம் அந்த அறிவு குறுகிய கால நினைவு பகுதிக்கு கொண்டு வரப்பட வேண்டும் இதன் மூலம் நீங்கள் அந்த தகவலை செயலாக்கலாம் அல்லது புதிய தகவல்களை தொடர்புபடுத்தலாம் அந்த செயல்படுத்தலின் ஒரு பகுதியாக பயிற்றுவிப்பாளர் தற்போதைய அறிவின் அளவை மதிப்பீடு செய்ய வேண்டும் பழைய கற்றல் திறனை தூண்டுவதன் மூலம் அதை செயல்பட வைக்கவேண்டும் " ஏற்கனவே உறுதியான அறிவுடன் இணைக்கப்படாவிட்டால் புதிதாக எதுவும் கற்றுக்கொள்ள முடியாது என்று ஒரு வலுவான கூற்று உள்ளது ஆனால் சில பாடத்தில் அதை தொடர்பு படுத்திக்கொள்ள எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் இருக்கலாம் மனப்பாடம் செய்வதே அதை கற்றுக்கொள்ளும் ஒரு வழியாக இருக்கலாம் அது போர்டில் வழங்கப்பட்ட ஒன்று அல்லது ஒரு காகிதத்தில் எழுதப்பட்ட ஒன்றாக இருக்கலாம் அதை மனப்பாடம் செய்வது ஒரு வகையான கற்றல் என்று கருதுகிறோம் அந்த வகையான கற்றல்தேர்வு முடிந்த உடனேயே மறைந்துவிடும் முன்மொழியப்பட்ட புதிய அறிவை மாணவர்களின் தற்போதைய அறிவு உடன் இணைக்க ஒரு ஆசிரியர் ஒரு திடமான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் குப்பிற்கு வருவதற்கு முன்பு எல்லா மாணவர்களுக்கும் ஒரே அளவு இருக்காது என்று ஒப்புக் கொள்ள வேண்டும் அதற்குத் தயாராக இருக்க வேண்டும் பல மாணவர்கள் ஒருவருக்கொருவர் வேறுபடுகிறார்களானால் என்ன நடக்கும் என்று நாங்கள் கூற மாட்டோம் நீங்கள் எப்படி அதை கையாளுகிறீர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அதற்கு அதிக நேரம் எடுக்கும் என்பதாகும் உங்களிடம் அதற்கான நேரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இருந்தால் அல்லது இல்லை எல்லா மாணவர்களையும் உங்களுடன் அழைத்துச் செல்லுவதற்கு நேரம் ஆகலாம் நீங்கள் கவனம் மற்றும் செயல்படுத்தும் நிலை ஆகியவற்றில் பயன்படுத்தக்கூடிய அறிவுறுத்தல் கூறுகளின் வகைகள் செயல்பாடுகள் என்ன ஊக்கக் கதைகள் உருவகப்படுத்துதல்கள் மல்டிமீடியா விளக்கக்காட்சிகள் வர்க்க விவாதங்கள் வினாடி வினா மறுகட்டமைப்பு கள பயணம் தரவு மற்றும் தரவு பகுப்பாய்வு சேகரித்தல் மேம்பட்ட கிராஃபிக் அமைப்பாளர்கள் ஆகியவை கவனம் மற்றும் செயல்படுத்துதல் ஆகியவற்றை குறித்த சில நடவடிக்கைகளாகும் ஒன்று கருத்து வரைபடம் ஆகும் இது எல்லாம் எல்லா நேரத்திலும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அர்த்தமல்ல ஒரு பயிற்றுவிப்பாளர் கையில் இருக்கும் திறனுக்கு மிகவும் பொருத்தமானவைஎன்னவென்று தீர்மானிக்க வேண்டும் எந்தவொரு ஆசிரியருக்கும் செயல்முறை விளக்கம் எளிதானது அதுதான் அவர் எல்லா நேரமும் செய்கிறார் செயல்முறை விளக்கம் என்பது புதிய அறிவு மற்றும் திறன்களை வழங்குவதாகும் அது ஒரு விரிவுரை மூலம் வழங்கப்படலாம் ஒரு விரிவுரை மற்றும் கரும்பலகை அல்லது விரிவுரை மற்றும் பிபிடி விளக்கக்காட்சி எல்சிடி ப்ரொஜெக்டர் மூலம் வழங்கப்படலாம் ஒருவர் புதிய தகவல்களை வழங்குகிறார் மேலும் நீங்கள் காணும் பிரச்சினைகளுக்கு வழங்கப்பட்ட தகவல் குறிப்பிட்ட சூழ்நிலைகளுக்கு எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதைக் காட்டும் அனைத்து அல்லது ஒரு பகுதியின் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வேலை உதாரணங்களை நீங்கள் தேடுகிறீர்கள் இது பயிற்றுவிப்பாளரின் பங்களிப்பு ஆகும் நான் எத்தனை பிரச்சினைகளை முன்வைக்கிறேன் ஒவ்வொரு பிரச்சினையின் நோக்கம் என்ன நான் எப்படி அத்தியாவசிய அம்சங்களை நான் கருதுவது திறனின் அனைத்து அம்சங்களையும் நிவர்த்தி செய்வது செய்முறை விளக்கம் ஊக்குவிக்கப்பட்ட திறனுடன் ஒத்துப்போக வேண்டும் திறன் ஒரு மின்னணு சுற்று வடிவமைப்போடு தொடர்புடையது ஆனால் செய்முறை விளக்கம் மின்னணு சுற்று செயல்பாட்டை விளக்குவதோடு நிறைவு பெற்றால் அது ஒரு சரியான வடிவமைப்பு உதாரணமாக இருக்காது வடிவமைப்பு எடுத்துக்காட்டு சுற்றுவட்டத்தின் செயல்பாட்டுத் தேவை என்ன என்பதைக் குறிப்பிடுவதை உள்ளடக்கும் கூறுகளை எவ்வாறு தேர்வு செய்வது என்ன வகையான மாற்று வழிகள் உள்ளன நீங்கள் எப்படி சுற்று வடிவமைப்பு செய்வது போன்றவற்றை உள்ளடக்கும் நீங்கள் ஒரு சுற்று வடிவமைப்பின் வழியாக செல்லவில்லை என்றால் செய்முறை விளக்கம் திறனுடன் ஒத்துப் போகாது ஏனெனில் ஒரு சுற்று வடிவமைப்பு தொடர்பான திறன்களை நாங்கள் ஊக்குவிக்கிறோம் ஆசிரியர் சுற்றின் வடிவமைப்பை நிரூபிக்க வேண்டும் பொதுவான தகவல்களை அல்லது ஒழுங்கமைக்கும் கட்டமைப்பை குறிப்பிட்ட நிகழ்வுகளுடன் தொடர்புபடுத்த மாணவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் ஒரு தியரம் முன்வைத்து பொதுவாக விளக்குவதை விட முன்வைப்பதை விட அதன் முக்கியத்துவம் என்ன அது என்ன செய்கிறது போன்ற குறிப்பிட்ட நிகழ்வுகள் தேவை இல்லாவிடில் அத்தகைய தகவல் மாணவர்கள் மனதில் பதியாது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அறிவுறுத்தல் கூறுகள் யாவை ஊடாடும் விரிவுரை மல்டிமீடியா விளக்கக்காட்சிகள் உருவகப்படுத்துதல்கள் எடுத்துக்காட்டு சிக்கல்கள் செய்முறை விளக்கம் சோதனை விளக்கங்கள் கிராஃபிக் அமைப்பாளர்கள் அல்லது மேம்பட்ட கிராஃபிக் அமைப்பாளர்கள் கிராஃபிக் அமைப்பாளர் என்று சொல்ல ஒரு வரைபடம் அல்லது அட்டவணை அல்லது சில தொகுதி வரைபடத்தைத் தவிர வேறில்லை மேம்பட்ட கிராஃபிக் அமைப்பாளர்கள் தலைப்பு வரைபடங்களாக கருத்து வரைபடங்கள் போன்றவை ஆக இருக்கலாம் தொகுதி 3 இல் உள்ள இந்த அறிவுறுத்தல் கூறுகளில் சிலவற்றை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் முதன்மை பிரச்சினை கற்பவர்கள் புதிதாகப் பெற்ற அறிவுடன் ஈடுபட வேண்டும் அல்லது பயன்படுத்த வேண்டும் மற்றும் திறனுடன் ஒத்த சிக்கல்களைத் தீர்ப்பதற்கான திறன்களை புதிதாக பெற்ற அறிவுடன் இணைக்க வேண்டும் வெளிப்படுத்தியது அதாவது முந்தைய எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்வோம் ஒரு புதிய தீரன் மின்னணு சர்க்யூட் வடிவமைப்பது பற்றி இருந்தால் மாணவர்கள் அந்தப் புதிய அறிவுத்திறனை சர்க்யூட் வடிவமைப்பதில் உடனடியாக செயல்படுத்த வேண்டும் இருந்தாலும் அது உடனடியாக பயன்படுத்தப்பட வேண்டும் அடிப்படை கற்றல் கொள்கைகளில் ஒன்று ஒரு கற்றவர் செய்முறை விளக்கத்திற்கு பிறகு குறைந்தபட்ச நேர இடைவெளியுடன் தகவல் மற்றும் திறன்கள் குறித்து புதியவருடன் ஈடுபட வேண்டும் இப்போது விளக்குகிறேன் இந்த அறிவை சில நாட்களுக்குப் பிறகு அல்லது செமஸ்டர் இறுதியில் பயன்படுத்தலாம் என்றோ சொல்ல முடியாது அல்லது சில நேரங்களில் 3 செமஸ்டர்களுக்குப் பிறகு இந்த அறிவைப் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறுவார்கள் அவ்வாறு செய்யக்கூடாது நீங்கள் வழங்கும் அறிவுத்திறன் உடனடியாக செயல்படுத்தப்படவில்லை என்பது ஒரு பாடத்திட்டத்தை வடிவமைப்பதற்கான தவறான வழியாகும் செய்முறை விளக்கத்திற்கும் அதை செயல்படுத்துவதற்கும் ஆன இடைவெளி முடிந்தவரை சிறியதாக இருக்க வேண்டும் இது பொதுவாக பல ஆசிரியர்களால் பயன்பாட்டில் இல்லாத ஒரு முக்கியமான கொள்கையாகும் ஏனென்றால் சுவாரஸ்யமான வழியில் தகவலை வழங்கிவிட்டு மாணவர்கள் வீட்டிற்கு சென்று அதை செயல்முறைப் படுத்துவது சரி என்று ஆசிரியர்கள் உணர்கிறார்கள் இது திருப்திகரமாக வேலை செய்யாது மற்றொரு கொள்கை உள்ளது நீங்கள் மாணவர்களை அனைத்துக் கோட்பாடுகளையும் புரிந்து கொள்ளாமல் மேலோட்டமாக அந்த அறிவுத்திறனை செயல்படுத்தும்படி செய்கிறீர்கள் நீங்கள் முதலில் மாணவர்களை அறிவுத்திறனை செயல்படுத்தும்படி செய்கிறீர்கள் பின்னர் அதற்கான பாடத்தை படிக்கிறீர்கள் அதாவது இந்த பாடத்திட்டத்தில் நாம் இப்போது என்ன செய்கிறோம் - நாங்கள்உங்களுக்கு செய்யும் முறைகளை முதலில் முன்வைத்து அதற்குப்பின் நிறைய கோட்பாடுகள் உள்ளன என்பதை உறுதி படுத்துகின்றோம் நாங்கள் எல்லா கோட்பாடுகளையும் என்ன ஆராய்ச்சி செய்யப்பட்டுள்ளது என்பதையும் விளக்கவில்லை இவை நன்கு ஆராய்ச்சி செய்யப்பட்ட கொள்கைகள் இதனடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு புதிய தகவல்களை வழங்குகிறோம் என்று கூறி எங்களை நம்புங்கள் என்று கேட்பது போல கேட்கிறோம் மாணவர்கள் புதிய அறிவோடு ஈடுபடும்போது பயிற்றுவிப்பாளர் அல்லது மாணவர் சரியான தன்மையை உறுதிப்படுத்த உள்ளார்ந்த அல்லது சரியான கருத்துக்களைப் பெற வேண்டும் மற்றும் சிக்கலைத் தீர்க்க அவர்களின் புதிதாக கட்டப்பட்ட மன மாதிரியின் போதுமான தன்மை குறித்து உறுதி செய்ய வேண்டும் மாணவர்கள் புதிய தகவல்களை தங்களதுஅறிவு அல்லது இருக்கும் மன மாதிரி உடன் இணைக்கிறார்கள் அவர்கள் ஈடுபடும்போது செயல்படுத்தும்போது அவர்கள் சில பிழைகள் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது அதற்கு தகுந்தாற் போல பின்னூட்ட கருத்துக்கள் கொடுக்கப்பட வேண்டும் பயிற்சி அல்லது குறிப்புகளை வழங்குதல் மற்றும் பல வகைகளில் கற்றலை மேம்படுத்த முடியும் மாணவர் அறிவை உள்வாங்க விரும்பினால் பயிற்சி படிப்படியாக திரும்பப் பெறப்பட வேண்டும் இதைப் படிக்கும்போது நீங்கள் சிரிக்க கூடும் இவை அனைத்திற்கும் நேரம் எங்கேஎப்படி வகுப்பில் 60 மாணவர்களைக் கையாளும் போது ஒவ்வொரு மாணவனின் தேவைகளை நிறைவு செய்வதற்கு நேரம் கிடைப்பதில்லை ஆம் உங்களிடம் நேரம் இல்லை அதுதான் சவால் இந்த சவாலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது வேறு பிரச்சினை ஆனால் சில தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்துவதன் மூலம் இது சாத்தியமாகிறது தொகுதி 3 இல் அதைப்பற்றி பேசுவோம் ஆனால் அது எப்போதும் ஒரு பிரச்சினையாகும் குறிப்பாக மாறுபட்ட திறன்களைக் கொண்ட மாணவர்கள் இருந்தால் மந்தமான மற்றும் அதிக செயல்திறன் கொண்ட மாணவர்களையும் கொடுக்கப்பட்ட நேரத்தில் சமாளிப்பது கடினமாகும் பல முறை அது சாத்தியமில்லை நீங்கள் எல்லா மாணவர்களையும் உங்களுடன் அழைத்துச் செல்ல வேறு வழிகளைப் பயன்படுத்த வேண்டும் செயல்படுத்துதல் மற்றும் ஈடுபடுவதற்கான அறிவுறுத்தல் கூறுகளில் குறிப்பு தயாரித்தல் அடங்கும் அதாவது இந்த மாணவர்களை ஒரு சிறிய குறிப்பை எழுதச் சொல்லலாம் சுருக்கம் தனிப்பட்ட சிக்கல் தீர்க்கும் முறை பயிற்சி குழு சிக்கல் தீர்க்கல் முறை அறிக்கை எழுதுதல் விளக்கக்காட்சிகளை உருவாக்குதல் குழு விவாதங்கள் மற்றும் இன்னும் பல இவற்றில் அடங்கும் இவை பின்வரும் தொகுதிக்குள் நாம் கையாளும் சில அறிவுறுத்தல் கூறுகள் கற்றவர் தாங்கள் கற்றதை கொஞ்சம் பிரதிபலிக்க வேண்டும் அதாவது அவர் கற்றுக்கொண்டது என்ன அது ஏன் முக்கியமானது எந்த சந்தர்ப்பத்தில் அதை பயன்படுத்தலாம் அதை சரியாக புரிந்து கொண்டோமா என்பதை உள்ளுணர்வுடன் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் மாணவர்களும் அதைக்குறித்து உள்ளுணர்வுடன் சிந்திக்க வேண்டும் இந்த செயல்பாட்டில் பயிற்றுவிப்பாளர் தங்கள் சகாக்களுடன் கலந்துரையாட விரும்பலாம் நீங்கள் உங்கள் அயலாரிடம் பேசுகிறீர்கள் அல்லது அது 23 நபர்களின் குழுவாக இருக்கலாம் நீங்கள் கருத்து குறித்து ஒரு நிலை எடுத்திருந்தால் அதை சரியானது என்று புரிய வைக்க வேண்டும் ஆம் எனது புரிதல் சரியானது பிறகு இறுதியாக அவற்றின் தற்போதைய மன மாதிரியுடன் அவற்றை தொடர்புபடுத்துங்கள் இது ஒருங்கிணைப்பு செயல்முறை வர்க்க விவாதங்கள் குழு விவாதங்கள் வினாடி வினா சுருக்கம் மற்றும் நீங்கள் குறிக்கோள்களையும் நீங்கள் குறிக்கோளை நோக்கி எவ்வளவு தூரம் வந்துள்ளீர்கள் என்பதையும் மற்றும் எங்கே இருக்கிறீர்கள் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் என்பதையும் குறிப்பிடலாம் இலக்குகள் மற்றும் கருத்து ஆகியவை அறிவுறுத்தல் கூறுகள் பகுதியில் அடங்கலாம் ஒரு அறிவுறுத்தல் கூறுகளின் அமைப்பு நாம் எந்த வரிசையில் செல்கிறோம் முதல் விஷயம் நாம் அனைவரும் அறிந்திருக்கும் திறன் அறிக்கை பின்னர் முதல் நிலை கவனம் மற்றும் செயல்படுத்தல் ஒரு செயல்திறன் ஒரு அறிவுறுத்தல் அலகு என்று வைத்துக்கொள்வோம் இது 2 முதல் 4 மணி நேரம் வரை இருக்கலாம் 4 மணிநேர அறிவுறுத்தல் அலகு 3 மணிநேர விரிவுரையை கொண்டிருக்க முடியாது தொடக்கத்திலும் முடிவிலும் சில நிமிடங்கள் மாணவர்கள் தங்கள் அறிவைப் பயன்படுத்த தேவைப்படுகின்றன புதிய அறிவை நிரூபிப்பதற்கும் அதைப் பயன்படுத்துவதற்கும் இடையிலான இடைவெளி சிறியதாக இருக்க வேண்டும் சுட்டிக்காட்டப்பட்டபடி அறிவுறுத்தல் பகுதியை பிரிப்போம் 'கவனம் மற்றும் செயல்படுத்தல்' நிலை என்பதனை தொடர்ந்து ஒரு சிறிய செய்முறை விளக்கம் மற்றும் ஒரு சிறிய பயன்பாடு என்று செயல்படுத்தலாம் ஒரு திறனில் உங்களுக்கு இதுபோன்ற 3 க்கும் மேற்பட்ட செய்முறை விளக்கம் மற்றும் பயன்பாட்டு விளக்கம் தேவைப்படாது அத்தைய செயல்பாட்டுக்கு பிறகு மாணவர்கள் தங்கள் அறிவுத்திறனை ஒருங்கிணைக்க வேண்டும் இவ்வாறு செய்முறை விளக்கம் மற்றும் பயன்பாடு என பிரிப்பது முழுமையாக பயிற்றுவிப்பாளர் எடுக்கும் முடிவு ஆகும் இதற்கு சில பயிற்சி தேவைப்படலாம் இவை ஆசிரியக் குழுவாக அல்லது குறைந்தது 2 ஆசிரியர் கூட்டுறவு ஆக செய்வதே சிறந்ததாகும் அறிவுறுத்தல் அலகுக்கான எடுத்துக்காட்டு ஒரு அறிவுறுத்தல் அலகுக்கான ஸ்கிரிப்ட் எவ்வாறு வரையப்படுகிறது ஒரு அட்டவணை ஸ்கிரிப்டைக் குறிக்கும் ஒரு சிறந்த வழியாக இருக்கும் இது ப்ரோக்ராம் செய்வதை குறித்த பாடத்தின் அறிவுறுத்தல் பிரிவு 6 "அறிவுறுத்தல்களின் ஜம்ப் குழுவைப் புரிந்து கொள்ளுங்கள்" திறன் அறிக்கை 2 மணி நேரம் திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் எந்த ஆய்வக செய்முறையும் இல்லை இது நிரல் ஓட்டம் கட்டுப்பாட்டு வழிமுறைகளைப் புரிந்துகொள்வதன் ஒரு பகுதியாக திறன் உள்ளது CO3 இன் கீழ் பிற அறிவுறுத்தல் அலகுகள் உள்ளன 2 மணி நேரம் உள்ளன திறனின் பொருத்தத்தை விளக்க நான் சுமார் 5 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறேன் அறிவுறுத்தலின் ஜம்ப் குழுவைப் புரிந்துகொள்வது அர்த்தமுள்ள புரோகிராம்களை எழுதுவதற்கு அவசியம் இங்கே நாங்கள் கரும்பலகையைப் பயன்படுத்த முடிவு செய்தோம் ஒருவேளை நான் ஒரு உதாரணம் காண்பிப்பேன் ஜம்ப் அறிவுறுத்தல் எவ்வாறு பொருத்தமானது என்பதை விளக்குவேன் செயல்படுத்தல் அல்காரிதம் மற்றும் சி ஆகியவற்றிலிருந்து எடுத்துக்காட்டுகளை வழங்க 10 நிமிடங்கள் ஆகும் பிபிடியைப் பயன்படுத்தி மாணவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்த நிரல்கள் பற்றி விளக்குவேன் நான் அரை மணி நேரத்திற்கு ஒரு செய்முறை விளக்கத்தை காண்பிப்பேன் பிபிடி மூலம் நிபந்தனையற்ற ஜம்ப் வழிமுறைகளை அந்த செயல்முறை விளக்கத்தின் மூலம் அறிமுகப்படுத்துவேன் அறிமுகப்படுத்தினேன் பிறகு நான் அந்த அறிவை மாணவர் உடனடியாகப் பயன்படுத்த 15 நிமிடங்கள் ஒதுக்குவேன் கொடுக்கப்பட்ட ஜம்ப் அறிவுறுத்தலின் இலக்கை மாணவர்கள் தீர்மானிக்கும் வினாடி வினா வடிவத்தில் இது இருக்கலாம் அவர்கள் அறிவைப் பயன்படுத்தும்போது ஒருவர் எதிர்கொள்ள வாய்ப்புள்ள அனைத்து சூழ்நிலைக்கும் அதைப் பயன்படுத்துவதில்லை ஆனால் அவர்கள் உடனடியாக தங்கள் அறிவுத் திறனுடன் ஈடுபடுத்திக் கொள்கின்றனர் எனக்கு 15 நிமிடங்கள் மட்டுமே இருந்தால் அதைச் செய்வது எப்படி அது ஒரு சவால் இது நீங்கள் பயன்படுத்தும் தொழில்நுட்பத்தைப் பொறுத்தது வகுப்பறை அமர்வு இரண்டாவது மணி நீங்கள் படிக்க 2 நிமிடங்கள் தருகிறேன் மற்றொரு எடுத்துக்காட்டு CO5 இன் கீழ் அறிவுறுத்தல் அலகு U12 CO5 இன் கீழ் எங்களிடம் 4 செயல் திறன்கள் உள்ளன சி 4 வடிவமைப்பு துல்லிய திருத்திகள் மற்றும் டிசி மின்னழுத்த கட்டுப்பாட்டாளர்களுடன் தொடர்புடையது 2 மணி நேரம் வகுப்புக்கு தேவை CO5 என்பது மிக நீண்ட கூற்று அங்கு பல அனலாக் நேரியல் சமிக்ஞை செயலாக்க செயல்பாடுகளை செய்யக்கூடிய சர்க்யூட் வடிவமைப்பது குறித்ததாகும் பொருத்தம் செயல்படுத்தல் செய்முறை விளக்கம் மற்றும் பயன்பாடு ஆகியவற்றிற்காக முதல் மணிநேரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இங்கே பயன்பாட்டின் அடிப்படையில் மாணவர்கள் ஒரு துல்லியமான அரை அலை சுற்று மற்றும் உள்ளீட்டு மின்னழுத்த வரம்பில் 10 மில்லிவோல்ட்கள் முதல் 5 வோல்ட் வரை அதன் துல்லியத்தை நிரூபிக்க ஒரு செய்முறை விளக்கத்தையும் செய்யலாம் இந்த பயன்பாட்டிற்கு மாணவர்கள் எதையாவது உருவகப்படுத்த வேண்டும் இதற்கு மடிக்கணினி தேவைப்படுகிறது இங்கே புதிய நிரூபிக்கப்பட்ட அறிவின் பயன்பாட்டிற்கு உண்மையான உருவகப்படுத்துதல் தேவைப்படும் அதாவது மாணவர்களுக்கு தேவையான சாதனங்கள் உள்ளன அவை இணையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன மற்றும் உருவகப்படுத்தப்பட வேண்டிய சுற்று ஏற்கனவே கிடைத்துள்ளது என்பதை உறுதி செய்ய வேண்டும் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட உள்ளீட்டு மின்னழுத்தத்தின் மீது சுற்று நடத்தை மட்டுமே பார்க்கிறார்கள் அதுதான் இங்கே ஸ்கிரிப்ட் இரண்டாவது மணிநேரம் மீண்டும் நீங்கள் படிக்க 2 நிமிடங்கள் தருகிறேன் இரண்டு செய்முறை விளக்கம் மற்றும் இரண்டு பயன்பாடுகள் ஆகிவற்றை பார்த்தோம் இறுதியாக நாங்கள் ஒருங்கிணைக்க அதற்காக 10 நிமிடங்கள் ஒதுக்குகிறோம் நாங்கள் இங்கே என்ன செய்கிறோம் ஒரு ஒப் ஆம்பில் உள்ள பின்னூட்டத்தின் பங்கைப் பற்றி விவாதிக்கவும் துல்லியம் திருத்தம் மற்றும் மின்னழுத்த ஒழுங்குமுறை உட்பட இரண்டு முக்கியமான சமிக்ஞை செயலாக்க பயன்பாடுகளை பற்றி விவாதிக்கிறோம் அதாவது 2 அனலாக் சிக்னல் செயலாக்கம் பயன்பாடுகள் உள்ளன ஒன்று துல்லியமான திருத்தம் மற்றொன்று மின்னழுத்த ஒழுங்குமுறை ஆகும் செயல்பாட்டு பெருக்கியைப் பயன்படுத்துவதன் மூலம் இவை இரண்டும் அடையப்படுகின்றன நாங்கள் அதை பின்னூட்டத்தின் மூலம் அடைகிறோம் 'அனலாக் சுற்றுகள் மற்றும் அமைப்புகள்' குறித்து பின்னூட்டத்தின் பங்கைமாணவர்கள் புரிந்துகொள்வது அவசியம் அங்குதான் ஒருங்கிணைப்பு நடைபெறுகிறது பின்னூட்டத்தின் பங்கைப் பற்றி விவாதிக்கும் செயல்முறையை நாங்கள் மேற்கொள்கிறோம் அறிவுறுத்தல் அலகுகளுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுவதற்கான இரண்டு மாதிரிகள் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன இப்போது செயல்பாட்டு பகுதிக்கு வருவோம் ஒரு அறிவுறுத்தல் பகுதிக்கு ஒரு அறிவுறுத்தல் பொருள் தயாரிக்கப்பட வேண்டும் அப்படித்தான் நாங்கள் அடையாளம் காண்கிறோம் மேலும் அறிவுறுத்தல் பொருள் அறிவுறுத்தல் அலகு கட்டமைப்பிற்கு ஏற்ப ஒழுங்கமைக்கப்பட வேண்டும் அதாவது நீங்கள் எழுதும் போது கவனம் மற்றும் செயல்படுத்தல் போன்ற தலைப்பு வைக்கலாம் அதன் கீழ் நீங்கள் சரியாக மாணவரின் கவனத்தைப் பெறுதல் அல்லது அவர்களை ஊக்குவித்தல் ஆகியவற்றை பெற முன்வைக்க திட்டமிட்டுள்ளதை எழுதுங்கள் பின்னர் முந்தைய அறிவை செயல்படுத்த திட்டமிட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து எழுதுங்கள் நான் ஒரு வினாடி வினா செய்கிறேன் என்றால் வினாடி வினா என்ன என்பதை நான் எழுத வேண்டும் அல்லது நான் ஒரு விவாதத்தை முன்வைக்கிறேன் என்றால் நான் அந்த விவாதத்தை கட்டமைக்க வேண்டும் நேரம் மிகவும் குறைவாகவே உள்ளது என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும் நீங்கள் ஒரு விவாதத்தைத் தொடங்கினால் விஷயங்கள் பாடத்திட்டத்தை விட்டு விரைவாக விலகிச் செல்லலாம் நிறைய நேரம் இழக்க நேரிடும் அதனால்தான் ஸ்கிரிப்டை மிக தெளிவாக எழுத வேண்டும் அறிவுறுத்தல் பொருள் திறன் அறிக்கை கவனம் மற்றும் செயல்படுத்தல் செய்முறை விளக்கம் பயன்பாடு இது ஒன்றுக்கு மேற்பட்டதாக இருக்கலாம் மற்றும் இறுதியாக ஒருங்கிணைத்தல் ஆகியவற்றைக் கொண்டிருக்கும் ஒவ்வொன்றும் சில குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான அறிவுறுத்தல் கூறுகளைப் பயன்படுத்துகிறோம் ஸ்கிரிப்ட் படி கற்றல் பொருட்களை தயாரிக்கவேண்டும் செய்முறை விளக்கம் மற்றும் பயன்பாட்டுக்கான அறிவுறுத்தல் கூறுகளின் தேர்வு பயிற்றுவிப்பாளரால் செய்யப்பட வேண்டும் அறிவுறுத்தல் பொருள் ஒவ்வொரு அறிவுறுத்தல் உறுப்புக்கும் ஒதுக்கப்பட்ட நேரத்தைப் பொறுத்தது அறிவுறுத்தல் பொருளை நீங்கள் இவ்வாறு தான் தயாரிக்க வேண்டும் உள்ளுணர்வாக அதில் சிலவற்றை நாம் செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் அதை உள்ளுணர்வாகச் செய்யும்போது அனைத்து அறிவுறுத்தல் அலகுகள் மற்றும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் சமமான கவனம் செலுத்தியிருக்கலாம் அல்லது செலுத்தாமல் இருந்திருக்கலாம் எனவே உங்களுக்காக ஒரு அறிவுறுத்தல் அலகு டெம்ப்ளேட்டை உருவாக்க முடிந்தால் எதையும் மறக்காமல் அனைத்தையும் நிரப்ப ஆரம்பிக்கலாம் மீண்டும் பல ஆசிரியர்களிடமிருந்து வரும் முதல் எதிர்வினை கற்பித்தல் மற்றும் கற்றல் ஆகியவற்றில் நிறைய கட்டுப்பாடுகளை உருவாக்குகிறீர்கள் என்பதாகும் இது ஸ்ட்ரைட்ஜாகெட்டிங் அல்ல இது உங்கள் சொந்த வழிகாட்டுதலை உருவாக்க உங்களுக்கு உதவுவதாகும் அந்த வகையில் நீங்கள் சில கூறுகளை விட்டுவிட வாய்ப்பில்லை ஸ்லைடு நேரம் 4407 ஐப் பார்க்கவும் பொருள் கற்றல் என்பது புரிந்து கொள்வது அவ்வளவு கடினம் அல்ல உதாரணமாக எலக்ட்ரானிக்ஸ் குறித்த வழிமுறை அலகு எடுத்துக்கொள்வோம் அதில் ஒருவர் சில துல்லியமான ரைட்டி பையர் மற்றும் மின்னழுத்த கட்டுப்பாட்டாளர்கள் ஆகியவற்றை வடிவமைக்க முயற்சிக்கிறார் அடையாளம் காணப்பட்ட பாடப்புத்தகத்திலிருந்து அல்லது சில இணைய வளங்கள் ஆகியவற்றிலிருந்து நான் இந்த விஷயத்தைப் பயன்படுத்துகிறேன் எனவே நான் என்ன செய்வது தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநூல் பக்க எண்கள் அல்லது இணைய இணைப்புகளின் குறிப்புகள் ஆகியவற்றை பட்டியலிடுகிறேன் அல்லது பாடப்புத்தகங்களில் நான் கண்டறிந்த பொருள் திருப்திகரமாக இல்லை என்று நான் நினைத்தால் நான் அந்த பொருளைத் தயாரித்து மாணவர்களுக்கு கிடைக்கும் படி செய்கிறேன் எனவே நீங்கள் கற்றல் பொருளைத் தேர்ந்தெடுக்கிறீர்கள் அல்லது தயாரிக்கிறீர்கள் இப்பொழுது பல கல்வி மேலாண்மை அமைப்புகள் சந்தையில் வருகின்றன ஆன்லைன் ஆதாரங்களிலிருந்து பாடப்புத்தகங்கள் மற்றும் தொடர்புடைய வீடியோ பொருட்களிலிருந்து பொருளைக் கையாள அவை உங்களை அனுமதிக்கின்றன பாடப்புத்தகத்திலிருந்து பக்கம் 76 முதல் 85 வரை அடையாளம் காணப்பட்ட தொடர்புடைய பொருள் என்ன கூறலாம் இப்போது முழு புத்தகத்தையும் என் இணைய சர்வர் மீது வைக்கலாம் அல்லது நான் அந்த சில பக்கங்களை மட்டுமே எடுத்து எனது குறிப்பிட்ட அறிவுறுத்தல் அலகுடன் இணைக்க முடியும் இதேபோல் இணையத்தில் கிடைக்கும் 30 நிமிட வீடியோவை நான் வழங்க விரும்பவில்லை 3 நிமிட பகுதி பொருத்தமானது இணையத்தில் கிடைக்கும் 30 நிமிட வீடியோ பகுதியிலிருந்து 3 நிமிட விளக்கக்காட்சியை கிளிப் செய்ய இப்போது கருவிகள் உள்ளன மற்றும் அதை கற்றல் பொருளாக தயாரிக்க உதவி செய்கிறது எனவே முழு 30 நிமிட வீடியோவையும் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை அதனால் சில கல்வி மேலாண்மை அமைப்புகள் பயிற்றுவிப்பாளருக்கு பொருளைக் கையாள அனுமதிக்கின்றன அதன் மூலம் மாணவர்களுக்கு கற்றல் பொருளை கிடைக்க செய்கிறார்கள் எனவே ஒரு சுவாரஸ்யமான பயிற்சியை முயற்சிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதை நாங்கள் சில நூறு ஆசிரிய உறுப்பினர்களுடன்செய்துள்ளோம் அவர்கள் அதை ஒரு சுவாரஸ்யமான அனுபவமாகக் கண்டார்கள் நீங்கள் கற்பித்த அல்லது தெரிந்த பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திறனுக்காக ஒரு அறிவுறுத்தல் பிரிவின் கட்டமைப்பு அல்லது ஸ்கிரிப்டை உருவாக்கவும் தயவுசெய்து அட்டவணை உருவாக்க முயற்சிக்கவும் நாங்கள் உங்களுக்கு வழங்கிய அட்டவணை மற்றும் உங்கள் முடிவுகளை நீங்கள் பகிர்ந்து கொண்டால் பாராட்டுவோம் அடுத்த அலகு 12 இல் நாம் அடுத்த கட்டத்திற்குச் சென்று செயல்படுத்தல் கட்டத்தின் துணை செயல்முறையைப் புரிந்துகொள்கிறோம் உங்கள் கவனத்திற்கு மிக்க நன்றி